இதுவரை நாம் மனித உணர்ச்சிகள் தொடர்பான பல சிக்கல்களை பற்றி பேசியுள்ளோம் இந்த கடைசி சொற்பொழிவில் நாம் இரண்டு விஷயங்களை கவனிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் உணர்ச்சி வெளிப்பாட்டில் முகம் நடத்தை மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றைப் பார்த்தோம் ஆனால் நாம் இன்னும் உணர்ச்சி வெளிப்பாட்டில் மூளையின் செயல்பாடுகளைப் பற்றி பார்க்கவில்லை எனவே இந்த விவாதத்தில் நாம் இரண்டு விஷயங்களை செய்வோம் ஒன்று உணர்ச்சிபூர்வமான எதிர்வினை என்னும் உயிரியல் அம்சத்தைப் பார்ப்போம் இரண்டாவது மிக முக்கியமானது மனித உணர்ச்சிகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இப்போது நாம் முன்வைக்கும் ஒவ்வொரு அடிப்படை உணர்ச்சியும் குறிப்பிட்ட அளவு உடல் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது உதாரணமாக இதய துடிப்பு இரத்த ஓட்டம் கோபத்தினால் அதிகரிக்கும் ஆனால் கோபத்தின் விஷயத்தில் என்ன நடக்கிறது இதயத் துடிப்பு அதிகரிப்பதன் விளைவாகவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் விளைவாகவும் அதிக அளவு இரத்தம் கைக்கு செல்கிறது எனவே நாம் மிகவும் கோபமாக இருந்தால் நம் இதயத்துடிப்பு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது பின்னர் கைகளில் அதிக இரத்த ஓட்டம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது அடிப்படையில் உயிரியல் முக்கியத்துவம் பெற்றது உயிர்வாழ முக்கியமாகும் ஏனென்றால் இது உங்களை போராடத் தயார்படுத்துகிறது கையில் அதிகமான ரத்த ஓட்டம் வெளிப்புற அச்சுறுத்தலுக்கு எதிராக போராட உங்களை தயார்படுத்துகிறது நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் கோபம் அதற்கு காரணமான விஷயத்தை நோக்கி உங்களை நகர வைக்கும் நீங்கள் கோபத்திற்கு காரணமான விஷயத்தை வெல்ல முயற்சிப்பீர்கள் எனவே நீங்கள் உயிரியல் ரீதியாக தயாராக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உயிர் பிழைப்புடன் சமரசம் செய்ய வேண்டியது இருக்கும் கோபமான சூழ்நிலையில் உங்களை அந்த செயல்பாட்டிற்கு தயார்படுத்துவதற்காக இரத்த ஓட்டம் மற்றும் இதய துடிப்பு இரண்டும் அதிகரிக்கிறது இப்போது நீங்கள் இந்த வாதத்தை உங்கள் நிஜ வாழ்க்கை அனுபவத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் பல முறை நீங்கள் கோபப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் கோபப்படும் விஷயத்தை நோக்கி திரும்புவதில்லை ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபப்படுகையில் நீங்கள் சண்டையிடுவதில்லை அதனால் தான் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை மாற்றி அமைக்கிறார்கள் நீங்கள் சண்டையிட தயாரானால் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதயத்துடிப்பு அதிகரிக்கும் மாறாக நீங்கள் சண்டையிடாவிட்டால் ரத்த ஓட்டம் அதிகரிக்காது இதயத் துடிப்பும் அதிகரிக்காது நீங்கள் சண்டையிட்டாலும் இல்லாவிட்டாலும் உணர்ச்சிகளின் உயிர்வேதியியல் கட்டுப்பாடு இதயத் துடிப்பு மற்றும் இரத்த ஓட்டத்தை இயல்பாகவே அதிகரிக்கும் இப்படி இரண்டு கைகளுக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் பொழுது நீங்கள் சண்டைக்கு தயாராக இருப்பீர்கள் இது ஒரு சுவாரஸ்யமான பொறிமுறையாகும் நாம் சமூகத்தில் வாழும் மனிதர்கள் இன்னும் வெளிப்படையாகச் சொன்னால் நாம் சமூக உயிரினங்கள் இப்போது பார்த்த இந்த காட்சிகளை இந்த சொற்பொழிவின் இறுதியில் ஒருமுறை பார்ப்போம் எனவே நீங்கள் உண்மையில் சண்டையில் ஈடுபடுகிறீர்களா இல்லையா என்பதைப் பொருட்படுத்தாமல் உணர்ச்சியின் நிலை உங்கள் உடலை அதற்குத் தயார்படுத்துகிறது எனவே இயல்பாக இதயத் துடிப்பு அதிகரிக்கும் இயல்பாகவே இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஆனால் பின்னர் நமக்குள் இருக்கும் சமூக மதிப்பீடு செயல்படும் அது போராடலாமா வேண்டாமா என்று உங்களுக்கு சொல்லும் அதாவது நீங்கள் ஒரு செயலுக்கு உயிரியல் ரீதியாக தயாராக இருந்தாலும் சமூக ரீதியாக உங்கள் மூளை உங்களை கட்டுப்படுத்துகிறது நடுநிலை தூண்டுதல்கள் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்களுடன் ஒப்பிடும்போது அச்சுறுத்தல் தூண்டுதல்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான ஒரு இயல்பான போக்கு நம்மிடம் உள்ளது இப்போது அச்சுறுத்தலுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனக்கு முன்னால் ஒரு கோபமான உயிரினத்தைப் பார்த்தால் எனக்குள் ஒரு பெரும் பயத்தை உருவாக்கிக் கொள்கிறேன் இந்தப் பயம் உயிர் பிழைப்புடன் தொடர்புடையது அதாவது பிழைப்பின் முக்கியத்துவம் சர்வைவல் சிக்னிஃபிகன்ஸ் எனது கோபம் அந்தக் கோபமானது எனக்கு முன்னால் உள்ள உயிரினத்திற்கு என் மீதுள்ள கோபத்தை போல பிரதிபலிக்கிறது அது என் உயிர் பிழைப்பை தடுக்கக் கூடும் என்று நான் கருதுகிறேன் உயிர் பிழைத்தல் என்ற எண்ணத்தால் இந்த பய தூண்டல் மிக விரைவாக மூளைக்கு செல்கிறது மூளை அதை முன்னுரிமை அடிப்படையில் செயலாக்குகிறது மற்ற உணர்ச்சிகளுடன் ஒப்பிடும்போது பயத்திற்கு எப்பொழுதும் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உதாரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் உட்கார்ந்து ஒருவருக்கு ஒருவர் நகைச்சுவையாகப் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த மாலைப் பொழுதை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போது திடீரென்று புல்வெளியில் ஒரு பாம்பை பார்க்கிறீர்கள் இப்போது அந்த பயத்தை தூண்டும் விலங்கு தன்னை தவிர வேறு எந்த சூழலையும் உங்களை யோசிக்க விடாது இப்போது நீங்கள் நகைச்சுவையை கவனிக்க மாட்டீர்கள் நகைச்சுவையை அப்படியே நிறுத்திவிட்டு பாம்பால் ஏற்பட்ட பயத்தை உங்களுக்குள் செயல்படுத்துவீர்கள் எனவே இது உணர்ச்சி வெளிப்பாடுகளின் அடிப்படையில் ஒரு சுவாரஸ்யமான செயல்பாடாகும் இப்போது உணர்ச்சி வெளிப்பாடுகள் மற்றும் உயிர் பிழைத்தல் முக்கியத்துவம் பரிந்துரைப்பது என்னவென்றால் பாம்பு போன்ற ஊர்வன கோபமான மனிதர்கள் போன்றவைகள் மூளையின் செயலாக்கத்தின் அடிப்படையில் இது போன்ற தூண்டுதல்களுக்கு எப்போதும் முன்னுரிமை கொடுக்கபட வேண்டும் குறிப்பிட்ட வகை உணர்ச்சிகளை செயலாக்குவதன் உயிரியல் முக்கியத்துவத்தை இப்போது புரிந்து கொண்டோம் அடுத்ததாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் செயல்முறைகளைப் பற்றி பார்ப்போம் அதை உயிர் வேதியல் ஒழுங்குமுறை கண்ணோட்டத்தில் பார்க்க இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதில் முதலாவது நியுரோ கெமிக்கல் அளவுகோல் நரம்பியல் வேதியியல் முதலாவது நியுரோ கெமிக்கல் சென்சரிமோட்டரின் மாற்றம் இரண்டவது நடத்தை காரணிகளான உந்துதல் மற்றும் அறிவாற்றல் காரணிகளை மாற்றுகிறது இப்போது செயல்படுத்தும் கூட்டாளரைப் கொண்டு அதிகரிப்பு மற்றும் குறைவு நிலைமை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்ப்போம் தூண்டுதல் அதிகரித்தால் என்ன நடக்கும் அல்லது தூண்டுதல் நிலை குறைந்துவிட்டால் அது எந்த வகையான உணர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று பார்ப்போம் தூண்டுதலில் திடீரென அதிகரிப்பு இருந்தால் அது நேர்மறை மற்றும் எதிர்மறை உணர்ச்சியை செயல்படுத்தலாம் உதாரணமாக ஆர்வம் மகிழ்ச்சி நேர்மறையான உணர்ச்சிகள் பயம் ஒரு எதிர்மறை உணர்ச்சி ஆனால் தூண்டுதலில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டால் ஆர்வம் மகிழ்ச்சி பயம் என இவற்றில் ஒன்று அல்லது இவை அனைத்துமே திடீரென தூண்டுதலில் அதிகரிக்க கூடியது எனவே தூண்டுதல் திடீரென அதிகரிக்கும் போது அது நேர்மறை அல்லது எதிர்மறை உணர்ச்சியாக இருக்கக்கூடும் ஆனால் தூண்டுதலில் திடீர் குறைவு ஏற்பட்டால் அது இயல்பாகவே நேர்மறை உணர்ச்சிகளுக்கு வழிவகுக்கும் இதிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது திடீர் அதிகரிப்பு அது நேர்மறையாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் திடீர் குறைவு என்றால் அது நேர்மறை உணர்ச்சிகளாக மட்டுமே இருக்க முடியும் ஒருவேளை தூண்டுதல் நிலை தொடர்ந்து நீடித்தால் என்ன ஆகும் இதற்கு முன்பு நாம் விவாதித்தது திடீர் அதிகரிப்பு அல்லது திடீர் குறைவு ஆனால் இப்போது நாம் பார்ப்பது தூண்டுதலில் நிலைத்தன்மை பற்றியது இப்போது ஒரு குறைந்த அளவிலான தூண்டுதல் இருந்தால் அது எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான உயர் தூண்டுதல் இருந்தால் அது எதிர்மறை உணர்ச்சிகளை மட்டுமே செயல்படுத்தும் இங்கே நீங்கள் காணும் சுவாரஸ்யமான விஷயம் குறைந்த அளவிலான தூண்டுதலையும் உயர்ந்த அளவிலான தூண்டுதலையும் நீடித்தால் அது இரண்டு நிகழ்வுகளிலும் எதிர்மறை உணர்ச்சிகளாக வெளிப்படும் உதாரணமாக துன்பம் மற்றும் கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை எடுத்துக் கொண்டால் குறைந்த அளவிலான தூண்டுதல் சோகத்தை வெளிப்படுத்துகிறது என்று கூறலாம் இதுவே அதிக அளவு தூண்டுதலைக் கொண்டுருந்தால் அது இயற்கையிலேயே எதிர்மறையானது எனவே குறைந்த மற்றும் உயர் மட்ட தூண்டுதல்கள் இயல்பாகவே எதிர்மறை உணர்ச்சியைக் கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் மிதமான உயர் தூண்டுதலைக் கொண்டிருந்தால் அது நேர்மறையான உணர்ச்சியை உருவாக்கும் உதாரணமாக மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி அடிப்படையில் ஒரு மிதமான உயர் தூண்டுதலாகும் இது ஒரு சுவாரஸ்யமான முறையாகும் இதற்கு முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்தது தூண்டுதலில் திடீர் குறைவு ஏற்பட்டால் நீங்கள் ஒரு நேர்மறையான உணர்ச்சியைப் பற்றி சிந்திக்கலாம் மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் தூண்டுதலின் அளவு மிதமானதாக இருந்தால் அதாவது குறைந்த அல்லது உயர் மட்டத்தைத் தக்கவைக்கவில்லை என்றால் நீங்கள் நேர்மறையான உணர்ச்சியை அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் எதிர்மறை உணர்ச்சியை அனுபவிக்கவில்லை என்று அர்த்தம் ஆனால் அதிக அல்லது குறைந்த அளவிலான தூண்டுதல் நீடித்தால் அது எதிர்மறை உணர்ச்சி மட்டுமே இருக்கும் இப்போது உயிர்வேதியியல் ஒழுங்குமுறை அடிப்படையில் உணர்ச்சி அனுபவம் என்பது மூளையின் செயல்பாட்டையும் தன்னியக்க நரம்பு மண்டலத்தின் ஆடோனோமிக் நெர்வோஸ் சிஸ்டம் செயல்பாட்டையும் பொறுத்தது இதய துடிப்பு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது என்று இதற்கு முன்பு பார்த்தோம் எனவே இவை தன்னியக்க நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துவதில் ஏற்படும் மாற்றங்களின் நிலை இப்போது பொதுவாக நம் அன்றாட அனுபவத்தில் என்ன நடக்கிறது என்றால் உணர்ச்சியைத் தூண்டும் உணர்ச்சிகரமான தகவல்கள் நம்மிடம் உள்ளன உங்களுக்கு நினைவிருக்கிறதா முதல் சொற்பொழிவில் மூளையில் எப்படி உணர்வு ஏற்படுகிறது என்பதைப் பற்றி நாம் பார்த்தோம் அடுத்ததாக உணர்வுகளை பற்றி பார்த்தோம் இப்போது உணர்ச்சியைத் தூண்டும் உணர்ச்சித் தகவல் பற்றி பார்ப்போம் இது இரண்டு வழிகளைக் கொண்டுள்ளது இது மூளையிலுள்ள தாலமஸ் அமிக்டாலா மற்றும் ஹிப்போகாம்பஸ் ஆகியவற்றுடன் இறுதியாக தன்னியக்க நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்குச் செல்கின்றன இரண்டாவதாக உணர்ச்சித் தகவல் உயர் கார்டிகல் பகுதிகளுக்குச் செல்லும் மற்றும் இது மிகவும் மெதுவான செயல்முறையாகும் ஆனால் அது என்ன செய்யும் என்றால் உணர்ச்சி மதிப்பீட்டிற்கு உங்களை அனுமதிக்கிறது அதாவது இரண்டு அமைப்புகள் செயல்படுகின்றன ஒன்று அடிப்படையில் மிக வேகமாக நகரும் அது இங்கே சிவப்பு நிறத்தில் வட்டமிட்டுள்ளது தாலமஸ் அமிக்டலா மற்றும் ஹைபோதாலமஸ் மூலம் ஏஎன்எஸ் அமைப்பு செயல்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இது மிக வேகமான அமைப்பு ஆனால் மெதுவான அமைப்பு உங்கள் உணர்ச்சியினை மதிப்பிட உங்களை அனுமதிக்கிறது மதிப்பீட்டு பொறிமுறையையும் பற்றி சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் இதன் மூலம் உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும் அதாவது அதிக கார்டிகல் பகுதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இது ஒரு மெதுவான செயல்முறை என்று ஆனால் மதிப்பீடு முடிந்ததும் மீண்டும் அது நடத்தையினை பாதிக்கும் இதற்கு முன்பு நாம் பேசிக்கொண்டிருந்த முதல் வழி தன்னியக்க நரம்பு அமைப்பு ஆட்டோனமிக் நேர்வஸ் சிஸ்டம் செயல்படுகிறது இப்பொழுதுதான் அட்ரீனல் சுரப்பி பயன்பாட்டுக்கு வருகிறது அதன்பிறகு எபினெஃப்ரின் நார் எபினெஃப்ரின் சுரக்கிறது இப்போது எபினெஃப்ரின் அல்லது நார் எபினெஃப்ரின் பல உணர்ச்சிகரமான நிலைகளைப் பற்றியது உதாரணமாக நீங்கள் வெவ்வேறு உணர்ச்சிகளைக் கொண்டிருக்கிறீர்கள் அவை மூளை செயல்படுத்தும் மட்டத்தில் வெவ்வேறு வடிவங்களைக் கொண்டுள்ளன நரம்பியக்கடத்திகள் எனப்படும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மட்டத்தில் கூட ஒரு வித்தியாசம் உள்ளது அதுபோல ஏஎன்எஸ் செயல்பாட்டின் மட்டத்திலும் வேறுபாடு உள்ளது ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் நாம் பேசிக் கொண்டிருப்பது இரண்டாவது சேனலின் மெதுவான செயல்முறை பற்றியது இது அமைப்புகளின் மதிப்பீட்டோடு செய்ய வேண்டியது இது அதிக கார்டிகல் பகுதி செயலாக்கும்போது மூளையால் பெறப்பட்ட உணர்ச்சியைத் தூண்டும் உணர்வு இது உணர்ச்சிகளை பெரும்பாலும் இரண்டு கோணங்களில் பார்க்கிறது பொருத்தமானதா காங்கிருக்கேன்ட் பொருத்தமற்றதா இன்காங்கிருக்கேன்ட் என்பதே இதன் இலக்கு எனவே நீங்கள் இப்போது உணர்ச்சிகளை பொருத்தமான இலக்குடைய உணர்ச்சி பொருத்தமற்ற இலக்குடைய உணர்ச்சி என்ற அடிப்படையில் தெளிவாகப் பிரிக்கலாம் பொருத்தமான இலக்குடைய உணர்வுகள் மகிழ்ச்சி அன்பு மற்றும் பெருமை ஆகியவற்றை உள்ளடக்கியவை சோகம் பதட்டம் அவமானம் குற்றவுணர்வு பொறாமை வெறுப்பு போன்ற உணர்வுகள் அனைத்தும் பொருத்தமான இலக்குடைய உணர்ச்சிகளின் ஒரு பகுதியாக மாறும் இப்போது என்ன நடக்கிறது பொருத்தமான இலக்குடைய உணர்ச்சி மற்றும் பொருத்தமற்ற இலக்குடைய உணர்ச்சி ஆகியவை முதன்மையாக இரண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்றன அவை முதன்மை மதிப்பீட்டு பொறிமுறை பிரைமரி அஃப்ரைசல் மெக்கானிசம் மற்றும் இரண்டாம்நிலை மதிப்பீட்டு பொறிமுறை செகண்டரி அஃப்ரைசல் மெக்கானிசம் உணர்வுகளை முதலில் வடிகட்டுவது பில்டர் முதன்மை மதிப்பீடு ஆகும் அது குறிக்கோள் பொருத்தம் குறிக்கோள் ஒற்றுமை மற்றும் ஈகோ ஈடுபாட்டைப் பார்க்கின்றன முதன்மை மதிப்பீட்டில் இவை மூன்று அளவுகோல்கள் மட்டுமே உள்ளன இரண்டாம்நிலை மதிப்பீட்டு பொறிமுறையானது இரண்டு விஷயங்களை மட்டுமே பார்க்கிறது யார் மீது குற்றம் சாட்டப்பட வேண்டும் அல்லது யாருக்கு நன்மதிப்பு வழங்கப்பட வேண்டும் நீங்கள் அதற்கு நேர்மாறாக நினைத்தால் சமாளிக்கும் திறனையும் எதிர்கால எதிர்பார்ப்பைப் பற்றிய இரண்டாம் மதிப்பீட்டு பொறிமுறையைப் பயன்படுத்தும் இரண்டாவது வடிப்பானையும் பில்டர் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் முதலில் முதன்மை மதிப்பீட்டிற்கு வருவோம் குறிக்கோள் பொருத்தம் என்பது நீங்களே ஒரு இலக்கை நிர்ணயித்து இருப்பீர்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா இதற்கு முந்தைய விவாதத்தில் நாம் பார்த்தோம் இலக்கை அடைவது அல்லது இலக்கை அடைய தடை செய்வது நாம் விஷயங்களை மனப்பாடம் செய்ய உதவும் என்று அதுபோல உணர்ச்சியும் நினைவகமும் இப்படித்தான் ஒன்றிணைகின்றன நீங்கள் அனுபவிக்கும் உணர்ச்சிக்கு நீங்களே ஒரு குறிக்கோள் நிர்ணயித்துள்ளீர்கள் அது எவ்வளவு பொருத்தமானது அது குறிக்கோளுடன் ஒத்துப்போகிறதா அல்லது குறிக்கோளுடன் ஒத்துப்போகவில்லையா என்பது நீங்கள் உங்களுக்காக நிர்ணயித்த இலக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் ஈகோ ஈடுபாட்டின் நிலை உங்கள் ஈகோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஈடுபடுவதை நீங்கள் கண்டால் உதாரணமாக உங்கள் ஈகோ செயல்பாட்டில் ஈடுபடுவதைக் கண்டால் அது குறிக்கோளுடன் பொருந்துவதாகும் அது குறிக்கோளுடன் தொடர்புடையதாகும் நீங்கள் பெருமையைப் பற்றி சிந்திக்கலாம் இந்த செயல்பாட்டில் உங்கள் ஈகோ அதிகமாகும் இது உங்கள் ஈகோவை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்று நீங்கள் கருதினால் உங்களுக்கு பயம் வரும் எதனால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் இப்போது இந்த விஷயங்களைப் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே குறிக்கோள் பொருத்தம் குறிக்கோள் ஒற்றுமை மற்றும் உங்கள் ஈகோவின் ஈடுபாட்டின் அளவு இந்த மூன்று வடிப்பான்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன இதுதான் முதன்மை மதிப்பீட்டு பொறிமுறைக்கு வழிவகுக்கிறது மதிப்பீட்டு செயல்முறைக்கு உட்படுத்தப்படும்போது நம் உணர்ச்சிகளில் பெரும்பாலானவை முதன்மை மதிப்பீட்டின் அடிப்படையில் மட்டுமே எளிதில் அடையாளம் காணப்படுகின்றன மேலும் எளிதில் அனுபவம் பெறுகின்றன சில சந்தர்ப்பங்களில் இரண்டாம் நிலை செயல்பாட்டு பொறிமுறையானது செயல்பட ஆரம்பிக்கிறது அப்போது நீங்கள் தனிநபரைத் தேடுகிறீர்கள் உதாரணமாக ஏதேனும் காணாமல் போயிருந்தால் நீங்கள் குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நபரைத் தேடுகிறீர்கள் அதற்கு யார் பொறுப்பானவர்களோ அவர்களை தேடுகிறீர்கள் அதற்கு எதிர்மறையான செயல் புகழ்வதாகும் ஏதேனும் சாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்கிறீர்கள் "ஆம் நான் செய்தேன்" என்று சொல்லி அதற்கான பெருமையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் பழி மற்றும் பெருமை தவிர இரண்டாவது விஷயம் சமாளிக்கும் திறன் ஒருவேளை ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தால் யாராவது குற்றம் சாட்டப்பட்டதாகக் கண்டறியப்பட்டால் "நான் அதைச் சமாளிக்க முடியுமா இந்த இழப்பை நான் கையாள முடியுமா" என்று யோசிப்பீர்கள் மேலும் அதற்கான பதில் ஆம் அல்லது இல்லை என்பதைப் பொறுத்து அந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிப்பீர்கள் இந்த சூழ்நிலை இரண்டாம்நிலை மதிப்பீட்டிற்கான ஒரு முக்கிய காரணியாக செயல்படுகிறது மேலும் இரண்டாம்நிலை மதிப்பீட்டு பொறிமுறையின் இரண்டாவது முக்கியமான வடிகட்டி எதிர்கால எதிர்பார்ப்பாகும் உதாரணமாக ஒருவேளை இதே நிலைமையில் நான் எதிர்காலத்தில் அல்லது அடுத்த சில நாட்களில் அனுபவித்தால் நான் அதை கையாள முடியுமா என்று சிந்திப்பதே எதிர்கால எதிர்பார்ப்பு நிலைமையை கையாளுவது எனக்கு தெரிந்தால் இப்போது அந்த சூழ்நிலை எனக்கு வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன் எனக்கு எதிர்மறை உணர்ச்சி இல்லை ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த சூழ்நிலையில் தோற்றுவிட்டால் இதைக் கையாள தகுதியற்றதாக கண்டால் எதிர்மறை உணர்ச்சி என்னுள் வளர்க்கப்படும் அதனால் அந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்படுவேன் உணர்ச்சியைப் பற்றி பார்க்கும்போது உணர்வு ஃபிலீங் உடலியல் விழிப்புணர்வு ஃபிசியோலாஜிகல் அரோசல் மற்றும் செயல் நோக்குநிலை ஆக்சன் ஓரியன்டேஷன் எனப்படும் ஃபயிட் ஃபலைட்டு தற்காப்பு செயல்முறை என இந்த மூன்று விஷயங்களும் தேவைப்படுகிறது இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்சியைக் காட்ட விரும்புகிறேன் இந்த வீடியோ காட்சியை நான் உங்களுக்குக் காண்பிப்பதற்கான காரணம் என்னவென்றால் சீருடையில் உள்ளவர்களை நீங்கள் காண்கிறீர்கள் அவர்கள் கடமையில் இருக்கும் போது இடப்படும் கட்டளையை செயல்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு பொறுப்பிலிருந்தால் தொழில்முறை பொறுப்பு உணர்ச்சியை செயல்படுத்துகிறீர்கள் மேலும் அறிவாற்றல் மதிப்பீடு வழிமுறை காக்னிடிவ் ஆஃப்ரைசல் மெக்கானிசம் மதிப்பீடு ஆஃப்ரைசல் மற்றும் உணர்ச்சி எதிர்வினை எமோஷனல் ரியாக்சன் ஆகியவைகளை நீங்கள் பெற்று இருப்பீர்கள் இந்த வீடியோ காட்சியை பாருங்கள் இந்த வீடியோவில் நீல நிற சட்டை போட்டுள்ள அந்த மனிதரை பாருங்கள் அவர் போலீசார் நடத்திய தடியடியில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார் ஆனால் அவரது முயற்சி அனைத்தும் வீணாகின்றன அவரைச் சுற்றிலும் போலீஸ்காரர்கள் சூழ்ந்துள்ளனர் பின்னர் ஒரு அதிகாரி வருகிறார் ஒரு தனி மனிதனை பல போலீஸ்காரர்கள் சூழ்ந்து இருப்பதை காண்கிறார் அவர் உடனடியாக அந்த இளைஞன் தாக்கப்படுவதை தடுக்கிறார் நீங்கள் எதிர்பாராதவிதமாக ஒருவர் அங்கே வந்தார் அவர் ஒரு தனி மனிதன் மீது தடியடியை தொடரக்கூடாது என்று மதிப்பீடு செய்கிறார் ஆனால் அந்த இளைஞரை சுற்றியிருந்தவர்கள் இந்த செயல்பாட்டை தடுக்க முடியவில்லை ஆனால் அதிகாரமுள்ள ஒருவர் ஒரு தனிநபரை இலக்காகக் கொண்டு தடியடி நடத்த கூடாது என்று மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் இது ஒரு சமமற்ற எதிர்வினை இது அறிவாற்றல் உணர்ச்சி கட்டுப்பாடு இதன் மூலம் உணர்ச்சியின் கடைசி தலைப்புக்கு முடிவுக்கு வருகிறோம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் சுருக்கமாக சொன்னால் நாம் புலனுணர்வு பொறிமுறையைப் பற்றி பேசினோம் அதன் மூலமாக நாம் எவ்வாறு கற்றுக் கொள்கிறோம் என்ன கற்றுக் கொள்கிறோம் எப்படி மனப்பாடம் செய்கிறோம் என்பதை பார்த்தோம் மேலும் உணர்ச்சி எப்படி நம் கருத்து மற்றும் நினைவகம் இரண்டையும் வண்ணமயமாக்குகிறது என்று பார்த்தோம் எனவே இதுதான் மனிதனின் பயனுள்ள செயல்முறைகள் பற்றிய நமது புரிதலாகும்